பொறியியல் கணிதவியல் II குறித்த லெக்சர்களுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த லெக்சர் 3 ல் வெக்டர் ஃபீல்டின் டைவர்ஜன்ஸ் மற்றும் கர்ல் ஆகியவற்றைப் பார்க்கலாம் வெக்டர் ஃபீல்டின் டைவர்ஜன்ஸ் பற்றியும் அதன் வடிவியல் விளக்கத்தையும் பார்க்கலாம் அதே போல் வெக்டர் ஃபீல்டின் கர்ல் மற்றும் அதன் இயற்பியல்சார் விளக்கத்தையும் பார்க்கலாம் இப்போது வெக்டர் ஃபீல்டின் டைவர்ஜன்ஸை பார்க்கலாம் P என்ற ஒரு புள்ளியில் v என்ற வெக்டர் ஃபீல்டின் டைவர்ஜன்ஸை 1δV∬vndσ என்ற சர்ஃபேஸ் இன்டக்ரெல்லாக வரையறுக்கலாம் இது δS என்ற இந்த சர்ஃபேஸின் மேல் எடுத்துக் கொள்ளப்படுகிறது இது vn ஆகும் சர்ஃபேஸ் இன்டக்ரெலை மிகவும் விரிவாக பின்னர் பார்க்கலாம் இப்போது அதில் ஒரு சிறப்பு வகையை இன்டக்ரெல் கால்குலஸில் படித்ததை வைத்து கையாளப் போகிறோம் இங்கே δV என்ற வால்யூம் δS என்ற சர்ஃபேஸால் மூடப்பட்டிருக்கிறது P என்ற புள்ளியைச் சுற்றி அந்த சர்ஃபேஸ் இருக்கிறது δS என்ற சர்ஃபேஸினுடைய நார்மல் n சர்ஃபேஸிலிருந்து வெளியே செல்லும் திசையைக் குறிக்கும் 1δV என்ற பதம் இருக்கிறது vn இன் சர்ஃபேஸ் இன்டக்ரெலைக் கணக்கிட்டு பின்பு δV 0 ஐ அணுகும்போது அதன் மதிப்பு என்ன ஆகும் என்று பார்க்க வேண்டும் P என்ற ஒரு புள்ளியில் டைவர்ஜன்ஸை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் vn இருப்பதால் v என்ற வெக்டர் ஃபீல்டின் ஃப்லக்ஸ் என்று இதனைப் புரிந்து கொள்ளலாம் v என்ற வெக்டர் ஃபீல்டின் நார்மல் திசையில் உள்ள காம்பொனென்ட்டை சர்ஃபேஸின் மேல் இன்டக்ரேட் செய்து வால்யூமால் வகுத்து லிமிட் எடுத்துக் கொள்கிறோம் ஆகையால் இதனை வெக்டர் ஃபீல்டின் P என்ற புள்ளியின் அருகே ஒரு சிறிய மூடிய பகுதியின் ஃப்லக்ஸாக கருதலாம் இது போன்ற வெக்டர் ஃபீல்டின் மதிப்பீட்டையும் இயற்பியல்சார் விளக்கத்தையும் விரிவாகப் பார்க்கலாம் உதாரணத்திற்கு டைவர்ஜன்ஸை கணக்கிடுவதைப் பற்றி பேசும்போது P என்ற புள்ளி அருகில் உள்ள வால்யூமை எடுத்துக் கொள்வதால் இந்த சர்ஃபேஸ் இன்டக்ரெலையும் லிமிட் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ள ஃபார்முலாவையும் மிகவும் எளிமையான முறையில் கையாள முடியும் v இன் டைவர்ஜன்ஸ் மற்றும் v இன் டாட் ப்ராடக்டாக கொடுக்கப்படுகிறது அதாவது v1∂xv2∂yv3∂z என்று ஆகும் ∂xi∂yj∂zk என்பதே என்ற ஆபரேட்டர் ஆகும் ஆகையால் மற்றும் v இன் டாட் ப்ராடக்ட் v1∂xv2∂yv3∂z ஆகும் ∂xi∂yj∂zk என்பதே என்ற ஆபரேட்டர் ஆகும் ஆகையால் மற்றும் வெக்டர் ஃபீல்ட் v இன் டாட் ப்ராடக்ட்டை எடுத்துக் கொள்ளும் போது v1∂xv2∂yv3∂z என்பது கிடைக்கும் அடுத்து வெக்டர் ஃபீல்டின் டைவர்ஜன்ஸுக்கு இயற்பியல்சார் விளக்கத்தை பார்க்கலாம் P என்ற புள்ளியைச் சுற்றி v என்ற வெக்டர் ஃபீல்ட் வரையறுக்கப்பட்டிருப்பதாக வைத்துக் கொள்வோம் அந்த P ல் டைவர்ஜன்ஸை கணக்கிடுவோம் P ஐ சுற்றி உள்ள ஒரு டொமைனில் v என்ற ஏதோ ஒரு வெக்டர் ஃபீல்ட் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் P ல் டைவர்ஜன்ஸை எப்படி கணக்கிடுவது என்றும் அது எதை குறிக்கிறது என்றும் பார்ப்போம் டைவர்ஜன்ஸை ∇⋅v என்ற ஃபார்முலா மூலம் கணக்கிடலாம் என்று முன்னர் பார்த்தோம் இப்போது கொடுக்கும் விளக்கத்தில் அந்த ஃபார்முலா எப்படி கிடைக்கிறது என்றும் பார்க்கலாம் ஒரு பெட்டியிலிருந்து திரவம் வெளியேறும் போது ஒரு யூனிட் வால்யூமில் வெளிவரும் விகிதம் என்ன என்பதைக் அறிவதற்கு அதன் சர்ஃபேஸ் இன்டக்ரெலை துல்லியமாகக் கணக்கிட வேண்டும் ஒரு எளிய வடிவமாக அந்த புள்ளியைச் சுற்றி ஒரு பெட்டியை எடுத்துக் கொண்டுள்ளோம் அதனால் சர்ஃபேஸ் இன்டக்ரெலைக் கணக்கிடுவது எளிதாக இருக்கும் இங்கே சர்ஃபேஸ்கள் இந்த ப்ளேன்களாக இருக்கும் இந்தப் பெட்டிக்கு ஆறு பக்கங்கள் உள்ளன ஆறு பக்கங்களைக் கொண்ட இந்த சர்ஃபேஸ்தான் P என்ற புள்ளியைச் சுற்றியுள்ள சர்ஃபேஸ் ஆகும் சர்ஃபேஸ் இன்டக்ரெலை கணக்கிட இந்த ஆறு பக்கங்களை எடுத்துக் கொள்ள வேண்டும் இது P என்ற புள்ளியைச் சுற்றி δx δy δz என்ற வால்யூமை ஆக்கிரமிக்கும் ஒரு சர்ஃபேஸ் ஆகும் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு இன்டக்ரெல் என்று தனித் தனியாக எடுத்துக் கொண்டால் இந்த இன்டக்ரெலை மதிப்பிடுவது எளிதாக இருக்கும் இப்போது S1 லிருந்து வெளியே வரும் ஃப்லக்ஸை கணக்கிடலாம் 1 0 0 என்ற யூனிட் நார்மல் வெக்டரை கொண்ட சர்ஃபேஸை S1 என எடுத்துக் கொள்ளலாம் x திசை y திசை மற்றும் செங்குத்தான z திசை ஆகிய மூன்று திசைகள் உள்ளன அவற்றில் x திசையில் யூனிட் நார்மல் வெக்டர் 1 0 0 ஆகும் ஒரு சர்ஃபேஸ் முழுவதும் உள்ள ஃப்லக்ஸை கணக்கிட வேண்டும் என்றால் அதன் சர்ஃபேஸ் இன்டக்ரெலை கணக்கிட வேண்டும் இங்கே சர்ஃபேஸ் ப்ளேனாக இருப்பதால் அந்த இன்டக்ரெல் டபுள் இன்டக்ரெலாக இருக்கும் நாம் ஏற்கெனவே படித்த வழக்கமான டபுள் இன்டக்ரெலாக இருக்கும் n என்பது 1 0 0 என்ற வெக்டர் என்பதால் vn ல் வெறும் அந்த v ன் முதல் காம்பொனென்ட் v1 மட்டுமே எஞ்சியிருக்கும் எடுத்துக் கொண்டிருக்கும் இந்தப் பக்கத்தில் உள்ள புள்ளிகளின் x கோஆர்டினேட் நிலையானதாக இருக்கும் இந்த தூரம் δx என்பதால் அதன் மையம் xδx2 ஆக இருக்கும் ஆகவே இந்த சர்ஃபேஸில் v1 ன் x காம்பொனென்ட் நிலையாக xδx2 என்று இருக்கும் அதாவது S1 என்ற சர்ஃபேஸில் y மற்றும் z மட்டுமே மாறுபடும் ஆனால் x நிலையாக இருக்கும் இந்த இன்டக்ரெலின் தோராயமான மதிப்பைத்தான் பெறப்போகிறோம் கணித முறைகளைக் கொண்டு நிறுவப் போவதில்லை அதன் பின் δ x δ y மற்றும் δz 0 ஐ அணுகுவதாக எடுத்துக் கொள்வோம் மேலே கூறிய லிமிட்டை எடுத்துக் கொள்ளும்போது இந்த உத்தேச மதிப்பு சரியான மதிப்பு ஆகிவிடும் தோராயமான மதிப்பை எடுத்துக் கொள்வதால் v1 ஐ xδx2 y z என்ற புள்ளியில் மதிப்பிட வேண்டும் S1 என்ற சர்ஃபேஸின் மேல் y z என்ற வேரியபில்களைப் பொறுத்து இந்த இன்டக்ரெலை மதிப்பிட்டாலும் xδx2 என்ற மதிப்பை கான்ஸ்டன்டாக எடுத்துக் கொள்வதால் அது ஒரு தோராயமான மதிப்பு ஆகும் மேலே கூறியது போல் லிமிட் எடுத்துக் கொள்ளும்போது மதிப்பு சமமாகி விடும் வெளியே வரும் ஃப்லக்ஸை கணக்கிட இந்த இன்டக்ரெலின் மதிப்பு கொடுக்கும் சர்ஃபேஸ் ஏரியாவை எடுத்துக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி S2 என்ற சர்ஃபேஸுக்கும் ஏரியவைக் கணக்கிட வேண்டும் S2 என்ற சர்ஃபேஸுக்கு யூனிட் நார்மல் வெக்டர் 1 0 0 ஆகும் unit normal vector to the surface S2 is the vector 1 0 0 ஆகையால் டாட் ப்ராடக்ட் 'மைனஸ்' v1 என்று ஆகும் x y z என்ற புள்ளியிலிருந்து இடது புறத்தில் இருக்கும் புள்ளியை எடுத்துக் கொள்வதால் x காம்பொனென்ட் x δx2 என்று இருக்கும் ஆகையால் S2 என்ற சர்ஃபேஸின் மேல் எடுத்துக் கொள்ளும் இன்டக்ரெலில் x δx2 y மற்றும் z ஆகியவை ஆர்க்யூமென்டாக இருக்கும் S1 மற்றும் S2 ஆகிய இரண்டு சர்ஃபேஸ்களிலிருந்து வெளியே வரும் ஃப்லக்ஸை கூட்ட வேண்டும் S1 ல் v1 ன் மதிப்பு xδx2 லும் மற்றும் S2 ல் மைனஸ் v1 ன் மதிப்பு x δx2 லும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது இரண்டு சர்ஃபேஸ்களிலும் v1 ன் முதல் காம்பொனென்ட் xδx2 என்றும் x δx2 என்றும் மாறுபட்டு இருக்கும் இப்போது மீண் வேல்யூ தியரத்தை பயன்படுத்தலாம் fb fab afξ என்பதே மீண் வேல்யூ தியரமாகும் அதாவது தியரத்தின்படி இந்த கோஷன்ட்டின் மதிப்பு a மற்றும் b என்ற இரண்டு புள்ளிகளின் இடையே இருக்கும் ஒரு புள்ளியில் டிரைவேடிவ்வின் மதிப்பாகும் இங்கே முதல் ஆர்க்யூமென்டிற்கு அந்த தியரத்தைப் பயன்படுத்துவதால் அது x ஐ பொறுத்த பார்ஷியல் டிரைவேடிவ் ஆகும் xδx2 மற்றும் x δx2 என்ற இரண்டு புள்ளிகளினிடையே என்ற ஒரு புள்ளி கிடைக்கும் ஆனால் லிமிட் எடுத்துக் கொள்ளும்போது அது Px y z என்ற புள்ளியை அணுகும் மீண் வேல்யூ தியரத்தை பயன்படுத்துவதால் δx ஆல் பெருக்கி வகுத்துக் கொள்ள வேண்டும் ஆகையால் x ஐ பொறுத்த பார்ஷியல் டிரைவேடிவ்வுடன் δx δy δz ன் பெருக்கலாக இருக்கும் S1 மற்றும் S2 வழியாக வரும் ஃப்லக்ஸை கணக்கிட்ட பிறகு அடுத்த கட்டத்திற்கு நகர்வோம் δxδyδz க்குப் பதிலாக δV என்ற பெட்டியின் வால்யூமாக குறித்துக் கொள்ளலாம் இதே மாதிரி மற்ற பக்கங்களுக்கும் சுலபமாகக் கணக்கிட்டு விடலாம் y திசையில் உள்ள S3 மற்றும் S4 என்ற பக்கங்களுக்கு v2∂yδV என்றும் பெட்டியின் மேலே கீழே z திசையில் உள்ள S5 மற்றும் S6 என்ற பக்கங்களுக்கு v3∂zδV என்றும் மதிப்புகள் கிடைக்கும் இம்மூன்றையும் கூட்டி δV ஆல் வகுத்தால் அந்தப் பெட்டியின் ஒரு யூனிட் வால்யூமின் வழியாக வரும் ஃப்லக்ஸைக் கணக்கிடலாம் அதாவது v1∂xv2∂yv3∂z என்பது P என்ற புள்ளியில் ஒரு யூனிட் வால்யூமின் வழியாக வரும் ஃப்லக்ஸ் ஆகும் இன்டக்ரெல்களை தோராயமாகக் கணக்கிட்டாலும் லிமிட் எடுத்துக் கொள்ளும்போது சம மதிப்பு கிடைத்து விடும் கடைசியாக யூனிட் வால்யூமின் வழியாக வரும் ஃப்லக்ஸை கணக்கிட v1∂xv2∂yv3∂z என்ற ஃபார்முலா பயன்படும் அது டைவர்ஜன்ஸ் என்பதால் டைவ் v டைவ் v அல்லது v என்று குறிக்கலாம் அதை டெல் ஆபரேட்டர் மற்றும் v என்ற இரண்டு வெக்டர்களுக்கு இடையே ஆன டாட் ப்ராடக்ட்டாக எழுதலாம் dot product of these two vectors the del operator and the vector v ஆகையால் முடிவாக P என்ற புள்ளியில் ஒரு யூனிட் வால்யூமின் வழியாக வரும் ஃப்லக்ஸை டைவர்ஜன்ஸ் மூலம் கணக்கிடுவதால் டைவர்ஜன்ஸை வெக்டர் ஃபீல்டின் விரிவாக்க விகிதமாகவோ சுருக்கத்தின் விகிதமாகவோ விளக்கலாம் கொடுக்கப்பட்ட வெக்டர் ஃபீல்டில் உள்ள ஒரு புள்ளியில் டைவர்ஜன்ஸை கணக்கிடும்போது ஒரு நேர்மறை எண்ணாகக் கிடைத்தால் அதன் போக்கை வெக்டர் ஃபீல்டின் விரிவாக்கமாக எடுத்துக் கொள்ளலாம் அதில்லாமல் ஒரு எதிர்மறை எண்ணாகக் கிடைத்தால் அதன் போக்கை வெக்டர் ஃபீல்டின் சுருக்கமாக எடுத்துக் கொள்ளலாம் இந்த உதாரணங்களைப் பார்த்தால் மேலும் தெளிவு கிடைக்கும் உதாரணத்திற்கு vx00 என்ற வெக்டர் ஃபீல்டை எடுத்துக் கொள்வோம் அதன் டைவர்ஜன்ஸை கணக்கிடலாம் அதாவது ஆபரேட்டருக்கும் v க்கும் ஆன டாட் ப்ராடக்ட்டை எழுதலாம் v என்ற வெக்டர் ஃபீல்டில் இரண்டு காம்பொனென்ட்கள் 0 ஆக இருக்கிறது முதல் காம்பொனென்டின் பார்ஷியல் டிரைவேடிவ் 1 ஆக இருக்கிறது ஆகையால் இந்த வெக்டர் ஃபீல்டின் டைவர்ஜன்ஸ் 1 ஆகும் இதன் மூலம் ஒரு நேர்மறை எண் கிடைத்திருக்கிறது ஆகையால் இந்த வெக்டர் ஃபீல்டின் போக்கு விரிவாக்கமாக இருக்கிறது கொடுக்கப்பட்ட v ஐ ஒரு திரவத்திற்கான வெலாசிடி ஃபீல்ட் என்று எடுத்துக் கொண்டால் திரவத்திற்கான போக்கு அந்தப் புள்ளியில் விரிவாக்கத்தைக் குறிக்கிறது இதை வரைவதன் மூலம் இந்த வெக்டர் ஃபீல்டை காட்சிப்படுத்தலாம் முந்தைய லெக்சரில் வெக்டர் ஃபீல்டை எப்படி காட்சிப்படுத்துவது என்று பார்த்தோம் உதாரணத்திற்கு இந்தப் புள்ளியில் வெக்டர் மிகவும் சிறியதாக உள்ளது வெக்டர் ஃபீல்டின் திசையில் செல்லும் போது வெக்டரின் நீளம் அதாவது எண்மதிப்பு கூடிக் கொண்டே போகிறது அந்த திரவத்திற்கான போக்கு விரிவாக்கமாக இருக்கிறது என்பதைச் சரியாகச் சொல்கிறது வெக்டர் சிறியதில் ஆரம்பித்து பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகிறது இந்தப் படத்தின் முலம் போக்கு தெரிகிறது அதாவது இந்த டொமைனில் எந்த ஒரு புள்ளியை எடுத்துக் கொண்டாலும் அந்த திரவத்திற்கான போக்கு விரிவாக்கம் என்பது தெரிகிறது அடுத்த உதாரணத்தில் v x0 0 என்ற வெக்டர் ஃபீல்டை எடுத்துக் கொள்வோம் அதாவது x க்குப் பதிலாக மைனஸ் x என்று இருக்கிறது இரண்டுக்கும் அந்த ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்கிறது அதனால் டைவர்ஜன்ஸ் மைனஸ் 1 ஆகும் ஆகவே தலைகீழாக அந்த திரவத்திற்கான போக்கு சுருக்கமாக இருக்கிறது படத்தைப் பார்க்கும்போது y அச்சை நெருங்கும் திசையில் வெக்டரின் எண்மதிப்பு சிறியதாகிறது ஆகையால் எந்த ஒரு புள்ளியை எடுத்துக் கொண்டாலும் அதைச் சுற்றி போக்கு சுருங்குவதாக இருக்கிறது டைவர்ஜன்ஸினுடைய மதிப்பு எதிர்மறையாக இருப்பதால் இது சுருக்கம் என்ற முடிவுக்கு நாம் வந்துவிடலாம் காட்சிப்படுத்தும்போதும் அதே மாதிரியான முடிவுதான் கிடைக்கிறது மற்றொரு உதாரணம் v 0x0 என்ற வெக்டர் ஃபீல்டை எடுத்துக் கொள்வோம் இதன் டைவர்ஜன்ஸ் 0 ஆகும் முதல் மற்றும் மூன்றாவது காம்பொனென்ட்ஸ் 0 ஆகும் ஆகவே டைவர்ஜன்ஸ் 0 ஆகும் இதனால் நமக்கு புரிவது எந்தப் புள்ளியில் எடுத்துக் கொண்டாலும் வெக்டர் ஃபீல்ட் விரிவடையவும் இல்லை சுருங்கவும் இல்லை புள்ளியைப் பொறுத்து இல்லாமல் எல்லா இடங்களிலும் டைவர்ஜன்ஸ் 0 ஆக இருக்கிறது இதைக் காட்சிப்படுத்தும் போதும் அது தெரிகிறது ஆகையால் இந்த வெக்டர் ஃபீல்டை காட்சிப்படுத்தும்போது எந்த ஒரு x ஐ எடுத்துக் கொண்டாலும் அங்கு வெக்டரின் எண்மதிப்பு ஒரே எண்ணாக இருக்கும் எந்த ஒரு x ஐ எடுத்துக் கொண்டாலும் இந்த திசையில் திரவத்தின் ஓட்டம் இருக்கும் ஆனால் எண்மதிப்பு ஒரே எண்ணாக இருக்கும் திரவத்திற்கான போக்கு விரிவடையவும் இல்லை சுருங்கவும் இல்லை முந்தைய படத்தையும் இந்தப் படத்தையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் டைவர்ஜன்ஸ் 0 என்பது தெளிவாகத் தெரிகிறது கர்ல் என்ற ஒரு பதத்தைப் பிறகு வரையறுப்போம் அது திரவத்தின் சுழற்சியின் போக்கைக் குறிக்கும் இங்கே அது தெளிவாகத் தெரிகிறது ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட இடத்தில் எண்மதிப்பு அதிகமாகிறது என்பதைப் பார்க்கலாம் இந்த குறிப்பிட்ட இடத்தில் எண்மதிப்பு குறைகிறது என்பது தெரிகிறது அப்படி மாற்றி மாற்றி இருப்பதனால் சுழற்சி நடப்பதற்கான போக்கு தெளிவாகத் தெரிகிறது இந்த திரவத்தில் இந்த இடத்தில் ஏதாவது ஒரு பொருளை வைத்தால் அது சுழலும் அடுத்து நாம் பார்க்கப் போவது இந்த சுழற்சிக்கான போக்கைத்தான் வெக்டர் ஃபீல்டை பற்றி இன்னும் ஒரு விஷயம் எல்லாப் புள்ளிகளிலும் டைவர்ஜன்ஸ் 0 ஆக இருக்கும் ஒரு வெக்டர் ஃபீல்ட் v சாலினாய்டல் எனப்படுகிறது மேலே எடுத்துக் கொண்ட வெக்டர் ஃபீல்ட் சாலினாய்டல் ஆகும் டைவ் v0 div v0 ஆக இருந்தால் கரண்ட் கண்டிஷன் ஆஃப் இன்காம்ப்ரெஸிபிலிடி எனவும் அழைக்கப்படும் ஏனென்றால் இறுகு திறனோ சுருங்கும் திறனோ இல்லாததால் அப்படி அழைக்கப்படுகிறது இதுவே இன்காம்ப்ரெஸிபிலிடிக்கான கண்டிஷன் ஆகும் அடுத்து ஒரு வெக்டர் ஃபீல்டின் கர்ல் என்ற வெக்டரை வரையறுப்போம் கர்ல் v ∇v ஆகும் டாட் ப்ராடக்ட்டுக்கு பதிலாக வெக்டர் ஃபீல்ட் v உடனான க்ராஸ் ப்ராடக்ட் ஆகும் ∇ இன் i j k காம்பொனென்ட்ஸ் ∂x ∂y ∂z ஆகும் v இன் i j k காம்பொனென்ட்ஸ் v1 v2 v3 ஆகும் ஆகையால் எளிமைப்படுத்தும்போது i காம்பொனென்ட் v3∂y v2∂z என்று ஆகும் அதே மாதிரி v1∂z v3∂x j காம்பொனென்ட் ஆகவும் v2∂x v1∂y k காம்பொனென்ட் ஆகவும் இருக்கும் இதுவே கர்ல் v மதிப்பிடும்போது கிடைக்கும் பதம் ஆகும் அடுத்து அது இயற்பியல் ரீதியாக எதைக் குறிக்கிறது என்று பார்க்கலாம் இப்போது கர்ல் v ஐ மதிப்பிடுவதற்காக ஒர் உதாரணத்தை எடுத்துக் கொள்ளலாம் yi2xzjzexk என்ற வெக்டர் ஃபீல்டை எடுத்துக் கொள்ளலாம் இன் i j k காம்பொனென்ட்ஸ் ∂x ∂y ∂z ஆகும் v இன் i j k காம்பொனென்ட்ஸ் y 2xz zex ஆகும் v3∂y0 v2∂z2x என்பதால் i காம்பொனென்ட் 2 x ஆகும் அடுத்தது j காம்பொனென்டை கணக்கிட வேண்டும் v1∂z0 v3∂xzex என்பதால் j காம்பொனென்ட் zex ஆகும் v2∂x2z v1∂y1 என்பதால் k காம்பொனென்ட் 2z 1 ஆகும் ஆகவே 2 x i zexjk என்பதே கொடுக்கப்பட்டுள்ள வெக்டர் ஃபீல்டின் கர்ல் ஆகும் க்ராஸ் ப்ராடக்ட்டின் மூலம் வெக்டர் ஃபீல்டின் கர்லை கணக்கிடலாம் இப்போது இயற்பியல்சார் விளக்கத்தையும் பார்க்கலாம் ஒரு பொருள் ஒமேகா என்ற யூனிஃபார்ம் ஆங்குலர் வெலாசிடியுடன் uniform angular velocity omega ஆன்டி க்ளாக்வைஸாக சுற்றிக் கொண்டிருப்பதாக வைத்துக் கொள்வோம் ஆங்குலர் வெலாசிடி தெரியும் என்பதால் டான்ஜன்ஷியல் வெலாசிடியை கணக்கிடலாம் வட்டப் பாதையில் செல்லும்போது சுழற்சியின் அச்சுடன் ஏற்படுத்தும் கோணம் ஆகும் பொசிஷன் வெக்டர் r என்று எடுத்துக் கொள்ளலாம் வட்டப் பாதையின் ஆரம் இருக்கும் இந்த தூரம் வெக்டரின் நீளம் அல்லது எண்மதிப்பு ஆகும் ஆகையால் இதன் அளவு |r|cos ஆகும் அதே போல் செங்குத்தாக இருக்கும் ஆரத்தின் அளவு |r|sin ஆகும் ஆகையால் ஆரத்தின் மதிப்பு |r|sin ஆகும் |r| என்பது r இன் எண்மதிப்பு ஆகும் டான்ஜன்ஷியல் ஸ்பீட் ஆங்குலர் ஸ்பீட் × ஆரம் tangential speed angular speed × radius என்பதே ஆங்குலர் ஸ்பீடுக்கும் டான்ஜன்ஷியல் ஸ்பீடுக்கும் உள்ள உறவு ஆகும் ஆரத்தின் மதிப்பு rsin θ என்று பார்த்தோம் ஆகையால் rsin என்பதே டான்ஜன்ஷியல் ஸ்பீட் ஆகும் அதாவது துல்லியமாக r என்று எழுதலாம் v இன் திசையையும் கவனித்தால் இந்த இயக்கத்தைக் காட்சிப்படுத்த முடியும் ஆரிஜினிலிருந்து வரும் இந்த r வட்டப் பாதையின் மேல் உள்ள ஒரு புள்ளியுடன் இணைகிறது டான்ஜன்ஷியல் திசையில் ஒரு காம்பொனென்ட் உள்ளது டான்ஜன்ஷியல் திசையில் உள்ள காம்பொனென்ட் வெலாசிடி v ஆகும் வட்டத்தின் மேல் வரையப்படும் டான்ஜன்ட்டும் இந்தப் புள்ளியில் இந்த ஆர்க்குக்கு வந்து சேரும் நேர்க்கொடும் செங்குத்தாக இருக்கும் ஆகையால் நாம் கவனித்ததில் இருந்து v r மற்றும் உடனும் செங்குத்தாக இருக்கும் சுழற்சியின் அச்சு இருக்கிறது இந்த வெக்டர் v அந்த சுழற்சியின் அச்சுடனும் செங்குத்தாக இருக்கிறது அத்துடன் ஆரிஜினுடன் சேர்க்கும் நேர்க்கோடுடனும் செங்குத்தாக இருக்கிறது ஆகையால் v r மற்றும் உடனும் செங்குத்தாக இருக்கிறது இந்த லீனியர் அல்லது டான்ஜன்ஷியல் வெலாசிடி v ஆகும் நாம் கவனித்ததில் v மற்றும் r ஆகிய இரண்டின் எண்மதிப்பும் சமமாக இருக்கிறது இரண்டின் திசையும் r மற்றும் ஆகிய திசைகளுடன் செங்குத்தாக இருக்கிறது எண்மதிப்பும் திசையும் ஒரே மாதிரி இருப்பதால் இரண்டும் சமமாக இருக்கிறது ஆகையால் டான்ஜன்ஷியல் வெலாசிடி r என்ற முடிவுக்கு வரலாம் அதாவது rxiyjzk என்றும் aibjck என்றும் எடுத்துக் கொண்டால் v ஐ r ஐ கணக்கிட்டு பெற்றுவிடலாம் அந்த டிடெர்மினன்ட்டை எளிமைப்படுத்தினால் ijk என்று ஆகும் மேலே விளக்கியது போல் rxiyjzk என்றும் aibjck என்றும் எடுத்துக் கொண்டால் vr என்ற வெக்டர் ஃபீல்ட் ijk ஆகும் இப்போது கர்ல் v அல்லது v என்ற டிடெர்மினன்டை கணக்கிட்டால் 2ai2bj2ck 2 என்பது கிடைக்கும் அதாவது கர்ல் v என்பது ஆங்குலர் வெலாசிடி ஐ போல் இரண்டு மடங்காக இருக்கும் மேலே கர்ல் v ஆங்குலர் வெலாசிடி ஐ போல் இரண்டு மடங்காக இருக்கும் என்று பார்த்தோம் அது சுழற்சியின் போக்கைக் குறிக்கும் அதாவது அந்தப் பொருளின் சுழற்சியின் வெலாசிடி ஆங்குலர் வெலாசிடியை போல இரண்டு மடங்காக இருக்கும் கர்ல் v இன் திசை ஆங்குலர் வெலாசிடி இன் திசை ஆகும் அதாவது சுழற்சி அச்சின் திசையில் இருக்கும் ஆனால் இரண்டு மடங்கு எண்மதிப்புடன் இருக்கும் மேலே கூறிய கர்ல் v 2 curl v 2 என்ற விளக்கத்திலேயே இயற்பியல்சார் விளக்கத்தையும் பார்க்க முடிந்தது v என்ற வெக்டர் ஃபீல்டின் கர்ல் எல்லாப் புள்ளிகளிலும் 0 ஆக இருந்தால் அந்த வெக்டர் ஃபீல்ட் இர்ரொடேஷனல் எனப்படும் கர்ல் 0 ஆக இருந்தால் அந்த திரவத்தின் நிலைமையைப் பொறுத்து சுழற்சியின் போக்கு க்ளாக்வைஸ் ஆகவோ ஆன்டி க்ளாக்வைஸ் ஆகவோ clockwise anti clockwise அமையும் இந்த உதாரணத்தைப் பார்ப்போம் v±x00 என்று எடுத்துக் கொண்டு கர்ல் v ஐ கணக்கிடலாம் x என்று எடுத்துக் கொண்டாலும் அல்லது x என்று எடுத்துக் கொண்டாலும் கர்ல் v 0 என்பதால் இது ஒரு இர்ரொடேஷனல் வெக்டர் ஆகும் அதாவது சுழற்சி இல்லாத ஒரு நிலை ஆகும் vx00 என்று எடுத்துக் கொண்டோ v x00 என்று எடுத்துக் கொண்டோ வரையும்போது சுழற்சிக்கான போக்கு இல்லை என்பதைக் காணலாம் இந்த இரண்டு ஃபீல்டுகளிலும் ஒரு பொருளை வைத்தால் அது சுழலாது v x00 என்றால் திரவத்தின் போக்கு சுருங்குவதாக இருக்கிறது vx00 என்றால் திரவத்தின் போக்கு விரிவதாக இருக்கிறது ஆனால் சூழற்சி மட்டும் இல்லை v0x0 என்ற வெக்டர் ஃபீல்டை அடுத்த உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் கணக்கிடும் போது கர்ல் v k என்று வரும் ஆகையால் சுழற்சி இருக்கிறது அந்த சுழற்சி z அச்சின் திசையில் இருக்கும் ஆகையால் k ஆகும் அந்த வெக்டர் ஃபீல்டை காட்சிப்படுத்திப் பார்த்தால் எண்மதிப்பு கூடிக்கொண்டே போவது தெரியும் இங்கு ஒரு பொருளை வைத்தால் அது சுழலும் இடது பக்கத்தில் உள்ள புள்ளியைக் காட்டிலும் இங்கு எண்மதிப்பு அதிகமாக இருப்பதால் சுழலும் சுழலும் போக்கைக் கண்டுபிடிக்க 'தம்பு ரூல்' பயன்படுத்தலாம் சுழற்சி ஆன்டி க்ளாக்வைஸ் ஆக இருக்கும்போது சுழற்சியின் அச்சு கட்டை விரல் திசையில் இருக்கும் அதாவது சுழற்சியின் z அச்சின் திசையில் இருக்கும் ஆகையால் அது k ஆக இருக்கும் இந்த லெக்சரை தயார் செய்வதற்காகப் பயன்படுத்தப்பட்ட நூல்களின் விவரம் மேலே அளிக்கப்பட்டுள்ளது முடிவாக ஒரு வெக்டர் ஃபீல்ட் v இன் டைவர்ஜன்ஸை பற்றிப் பார்த்தோம் அது டாட் ப்ராடக்ட் v ஆகும் அதாவது v1∂xv2∂yv3∂z ஆகும் அதன் இயற்பியல்சார் விளக்கத்தையும் பார்த்தோம் அது வெக்டர் ஃபீல்டின் போக்கு விரிவாக்கமா அல்லது சுருக்கமா என்பதைச் சொல்கிறது அதைக் காட்சிப்படுத்தியும் பார்த்தோம் பின்பு v என்று வரையறுக்கப்பட்ட கர்ல் v பற்றிப் படித்தோம் கர்ல் v இன் மதிப்பு சுழற்சியைப் பற்றி சொல்கிறது வெக்டர் ஃபீல்டின் சுழற்சியின் போக்கைப் பற்றி சொல்கிறது இத்துடன் இந்த லெக்சர் நிறைவடைகிறது